தீ ஸ்டேஷனரி ஸ்டேட் ஷ்ரோடிங்கர் ஹிக்விஷன் அண்ட் இட் இஸ் சொல்யூசன் பார் பார்ட்டிகள் இன் ஏ பாக்ஸ் எனவே துகள் அதனுடன் தொடர்புடைய ஒரு அலை கொண்ட யோசனையை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளேன் முந்தைய விரிவுரையில் நான் ஒரு குறியீட்டைக் கொடுத்தேன் x x t இது சை என உச்சரிக்கப்படுகிறது இது சை என உச்சரிக்கப்படுகிறது இது கிரேக்க எழுத்து இப்போது ψ x t ஆல் திருப்தி செய்யப்பட்ட சமன்பாடு என்ன என்பதைக் கண்டறிய விரும்புகிறோம் எனவே ஒரு அலை தொடர்புடையது அந்த வீச்சு என்னவென்று எங்களுக்குத் தெரியாது சமன்பாடு என்ன என்பதை நாம் இன்னும் கண்டுபிடிக்க விரும்புவதை எவ்வாறு சொல்ல முடியும் இந்த கண்டுபிடிப்பு எர்வின் ஷ்ரோடிங்கரால் Erwin Schrödinger செய்யப்பட்டது அவர் க்கு ஒரு சமன்பாட்டை முன்மொழிந்தார் இப்போது நான் நேரத்தை சுயாதீனமாக இப்போது நிலையான ψxt கவனம் செலுத்துவேன் இப்போது நான் நிலையான ψxt இல் கவனம் செலுத்துவேன் ஆனால் e ஷ்ரோடிங்கரின் கண்டுபிடிப்பு ψxt நிலையான மற்றும் நேர சுயாதீனத்திற்காக செய்யப்பட்டது இப்போது இது நான் ஒரு எச்சரிக்கையான வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன் மேலும் எச்சரிக்கை ஆனது இந்த சமன்பாடு கண்டுபிடிக்கப்பட்டது அது எங்கோ உள்ளது மற்றும் கண்டுபிடிக்கப்பட்டது எனவே இது ஒரு அடிப்படை சமன்பாடு எனவே இதைத்தான் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் எச்சரிக்கையானது அதைப் பெற முடியும் என்று நினைக்க வேண்டாம் வெவ்வேறு வழிகளில் இருந்து சேர்க்கப்படுவதைக் கண்டுபிடிப்பதன் மூலம் அதைக் கண்டுபிடிக்க முடியும் இது இறுதியான சோதனை ஆராய்ச்சி என்பதை நியாயப்படுத்த முடியும் சமன்பாட்டின் இறுதி சோதனை என்பது முடிவுகளுடன் ஆராய்ச்சிகளுடன் பொருந்துகிறது எனவே நான் கண்டுபிடித்த இந்த சமன்பாட்டை அவர் இப்போது முன்மொழிகிறார் ஏனெனில் இது கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அவர் கண்டுபிடித்த அனைத்து இருப்புக்களும் இதிலிருந்து சோதனைகளுடன் பொருந்துகின்றன ஆனால் இது ஒரு அடிப்படை சமன்பாடாகும் இது வெவ்வேறு வழிகளில் கண்டுபிடிக்கப்படலாம் ஆனால் அது ஒரு அடிப்படை சமன்பாடு வேறு எதையும் பெற முடியாது எனவே தயவுசெய்து ஷ்ரோடிங்கர் Schrödinger சமன்பாட்டிலிருந்து பெறப்பட்டதை குறித்து பலர் சொல்வது தவறான அறிக்கையாகும் எனவே இப்போது இந்த சமன்பாட்டை அடைந்து அது சரியானதா அல்லது எது என்பதைக் கண்டறிய விரும்புகிறோம் எனவே இந்த பின்னணியை நான் இப்போது கவனம் செலுத்த விரும்புகிறேன் இந்த நிலையான நிலை ஷ்ரோடிங்கர் Schrödinger சமன்பாடு அல்லது நேர சுயாதீன ஷ்ரோடிங்கர் Schrödinger சமன்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது அலைகள் பற்றிய எங்கள் கலந்துரையாடலில் இருந்து ஒரு நிலையான அலை என்பது இப்போது நான் ψ x t அடிப்படையில் பேசுவேன் இடப்பகுதி இதை ψ மற்றும் ஒரு நேர பகுதி என்று எழுதுவோம் அவை பிரிக்கப்பட்டன ஒரு நிலையான அலைக்கான நேரப் பகுதி sin ωt அல்லது e iωt வடிவமாக இருந்தது அது உண்மையான அல்லது கற்பனையான பகுதியாகும் எனவே ஒரு நிலையான அலையின் நேர பகுதி ஒரு தூய ஒற்றை அதிர்வெண் பகுதியாக இருந்தது அது அதிர்வெண் அல்லது கோண அதிர்வெண் ஷ்ரோடிங்கரின் Schrödinger's கோட்பாட்டின் நிலையான அலைகள் ஒரு தூய்மையான இருக்கும் இது E என வழங்கப்படும் இது 2πEh சமம் சரியா எனவே ψxt மீண்டும் சில ψ e iEt என எழுதப்பட உள்ளது இந்த x பகுதிக்கான சமன்பாட்டை நாங்கள் தேடுகிறோம் நிலையான அலைகளிலிருந்து நினைவு கூருங்கள் நான் ஒரு பரிமாணத்தில் கவனம் செலுத்துகிறேன் d2dx2k2ψ0 என்பது x ஐ மட்டுமே சார்ந்துள்ள போது d2dx2k2ψ0 மற்றும் தூய அலை இருக்கும் K என்பது v ஐத் தவிர வேறில்லை அந்த விரிவுரைக்குச் சென்று அதைப் பார்ப்போம் எனவே பொருள் அலைகளுக்கு ஒத்த சமன்பாடு அணுகல் என்று நான் இங்கிருந்து வாதிடலாமா எனவே பொருள் அலைக்கு k என்றால் என்ன என்று பார்ப்போம் அல்லது ஒரு துகளுக்கு k என்பது 2π என வழங்கப்படுகிறது இது 2 hp தவிர வேறில்லை எனவே நான் k துகள் என்பது 2πph அல்லது p என்று எழுத முடியும் எனவேk2என்பது p22 ஆக இருக்கும் மற்றும் ஒரு துகளின் ஆற்றல் E p2 என்பது 2m2 ஐத் தவிர வேறில்லை அதாவது p2 இதை இங்கே மாற்றுவோம் இதை நான் இங்கே மாற்றும்போது நான் d2dx2k2ψ0 ஐப் பெறப் போகிறேன் இது துகள் அலைகளுக்கு சமன்பாடாக இருக்க முடியுமா எனவே இது கையாளுதலால் 22md2dx2VψEψ ஐ வழங்குகிறது இதைத்தான் ஷ்ரோடிங்கர் முன்மொழிந்தார் இந்த ψxt இன் நேர சார்பு ψ க்கு சமமாக இருக்கும் இது e iEt மடங்கு மேலே உள்ள சமன்பாட்டிலிருந்து கணக்கிடப்படும் எனவே இது அதிர்வெண் E உடன் ஊசலாடும் ஒரு நிலையான அலை இது அலைகள் சோதனைக்கான சமன்பாடாக இருக்க முடியுமா நான் முன்பு கூறியது போல இதற்கு தீர்வு மற்றும் சோதனைகள் அல்லது முன்னர் அறியப்பட்ட முடிவுகளுடன் ஒப்பிடுதல் எனலாம் எனவே இதை நாங்கள் தீர்ப்போம் இது முன்னர் அறியப்பட்ட முடிவுகளைத் தருகிறதா என்று பார்க்க முயற்சிப்போம் மற்றும் சோதனைகளுடன் பொருந்தினால் எனவே இப்போது இந்த சமன்பாடு தீர்க்கப்பட வேண்டும் எனவே இது நிலையான நிலைகளுக்கு ஷ்ரோடிங்கர் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது நான் முன்பு கூறியது போல் இது எல்லை நிபந்தனைகளுடன் தீர்க்கப்பட வேண்டும் எல்லைகள் குறித்த எனது விரிவுரையில் உள்ள சரத்தின் உதாரணத்திலிருந்து நீங்கள் மீண்டும் நினைவு கூர்ந்தால் எல்லை நிபந்தனைகளுடன் ஒரு சிக்கலை நீங்கள் தீர்க்கும்போது எல்லை நிபந்தனைகள் என்பது சில ஆற்றல்களில் மட்டுமே திருப்தி அடைகின்றன என்பதோடு இவை ஈஜென் ஆற்றல்கள் என அறியப்படும் இவை அமைப்பின் நிலையான நிலை ஆற்றலைக் குறிக்கும் ஹைட்ரஜன் அணுவில் அவை உங்களுக்கு முந்தைய ஆற்றலை நிர்ணயிக்கும் எனவே நாங்கள் அதை சரிபார்க்க வேண்டும் மேலும் ψ சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் கோருகிறோம் எனவே ஷ்ரோடிங்கர் சமன்பாடு 22md2dx2VψEψ என்று நாம் சொல்லும் சமன்பாடு நிபந்தனைகள் எண் 1 ψ எல்லா இடங்களிலும் வரையறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் எண் 2 ψ தொடர்ச்சியாக இருக்கும் எண் 3 dψdx எல்லா இடங்களிலும் வரையறுக்கப்பட்டதாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்கும் V முடிவிலிக்குச் செல்லும் போது அல்லது V சரியாக நடந்து கொள்ளாதபோது ஆகிய தருணங்களை தவிர்த்து ஒரு எச்சரிக்கையை இங்கே எழுதுகிறேன் எனவே இந்த 3 விஷயங்களும் நன்றாக நடந்து கொண்டவை என்று நான் கூறுவேன் எனவே தீர்வுகள் எல்லா இடங்களிலும் வரையறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும்dψdx எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியாகவும் வரையறுக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் எனவே இரண்டாவது வழித்தோன்றலையும் எடுத்துக் கொள்ளலாம் எனவே இது மற்றும் இது எல்லை நிபந்தனைகளுடன் தீர்க்கப்பட வேண்டும் எல்லை நிபந்தனை நாம் முன்னர் கூறியது போல் அலை செயல்பாடு வரையறுக்கப்பட்ட இடமெல்லாம் ஒரு துகள் இருப்பதைக் காணலாம் எனவே எங்கு துகள் கண்டுபிடிக்கப்படக்கூடாது மற்றும் அதாவது பொதுவாக x என்பது±∞ க்கு செல்லும்போது என்பது 0 ஆகக் கோரப்படும் அல்லது பிசிகல் நிலைமையைப் பார்ப்பது துகள் எங்கு காணப்படாவிட்டாலும் மறைந்துவிடும் இல்லையெனில் வரையறுக்கப்பட்ட தொடர்ச்சியானது மற்றும் தொடர்ச்சியாக டெரிவேட்டிவ் வரையறுக்கப்பட்டதாகும் இது 3 பரிமாண பொதுமைப்படுத்தலும் எழுதப்படலாம் எனவே ஒரு பரிமாண சமன்பாடு 22md2dx2VψEψ பொதுமைப்படுத்தலில் 3 பரிமாணமானது 22m லாப்லாசியன் மாற்றப்படும் இரண்டாவது வழித்தோன்றல் வர்க்கம் மற்றும் அது r இன் செயல்பாடாக இருக்கும் அதாவது x y மற்றும் z பிளஸ் V ψ என்பதுb Eψ க்கு சமம் x y மற்றும் z ஆகியவற்றின் அடிப்படையில் இதை எழுதுகிறேன் 22m2ψxyz அதாவது அந்த r திசையன் என்றால் பிளஸ் V என்பது x y மற்றும் z இன் செயல்பாடு ψxyz என்பது E ψxyz க்கு சமம் இது சமன்பாடாக இருக்கும் இப்போது இதை ஒரு எளிய அமைப்புக்கு தீர்ப்போம் ஒரு பெட்டியில் உள்ள துகள்களுக்கான ஷ்ரோடிங்கர் Schrödinger சமன்பாட்டைத் தீர்க்கவும் வில்சன் சம்மர்ஃபீல்ட் அளவீட்டு நிலையில் இருந்து நாம் முன்பே பெற்றுள்ள இந்த தீர்வு இப்போது அதை தீர்க்கப் போகிறோம் ஷ்ரோடிங்கர் Schrödinger சமன்பாடு மற்றும் அது என்ன பதில் அளிக்கிறது என்பதைப் பாருங்கள் இந்த விஷயத்தில் நாம் பெறப்போவது பெட்டியின் வெளியே ஆற்றல் முடிவில்லாததாக இருக்கும் மேலும் ஆற்றல் உள்ளே 0 ஆக இருக்கும் இது x 0 x L என்றும் துகள் இங்கே நகரும் என்றும் சொல்லலாம் எனவே ஷ்ரோடிங்கர் Schrödinger சமன்பாடு x க்கு 0 மற்றும் l க்கு இடையில் 22md2dx2VψEψ ஆகும் மற்றும் x0 என்பது 0 அதாவது எல்லை நிபந்தனை ஏனெனில் x 0 க்கு அப்பால் ஒரு துகள் இருக்க முடியாது என்பதை ஆற்றல் முடிவிலி எனலாம் எனவே எந்த வரையறுக்கப்பட்ட ஆற்றல் துகள்களும் இருக்க முடியாது மற்றும் xL என்பது 0 ஆக இருக்கும் எனவே இவை எல்லை நிபந்தனைகள் தீர்வு எதில் அமைந்துள்ளது என்று பார்ப்போம் எனவே நான் பெட்டியின் வெளிப்புறத்தில் V→∞ என்பதற்கு துகளை தீர்க்கிறேன் துகள் உள்ளே உள்ளது மற்றும் சமன்பாடு 22md2dx2VψEψ எனவே d2dx22mE2ψ0 0 E 0 க்கு இந்த k வர்க்கத்தை அழைக்க இது மிகவும் எளிதானது எனவே இந்த சமன்பாடு k2ψ0 ஆகிறது இங்கு k22mE2 மற்றும் இந்த தீர்வு சரம் தீவிலிருந்து நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் ψ என்பது AsinkxBcoskx ஆக இருக்கும் மற்றும் x00 என்பது B 0 ஐ குறிக்கிறது xL0 என்பது A sin kL ஐ குறிக்கிறது எனவே இந்த எல்லை நிபந்தனை knnπL க்கு மட்டுமே திருப்தி அளிக்கிறது எனவேkn2 என்பது n22L2 ஆக இருக்கும் மற்றும் அது 2mEn2 க்கு சமம் இது உடனடியாக Enn2222mL2 என்று சொல்கிறது வில்சன் சம்மர்ஃபீல்ட் அளவீட்டு நிபந்தனைகளால் முன்னர் பெறப்பட்ட அதே பதில் இது எனவே ஷ்ரோடிங்கர் சமன்பாடு எனக்கு அதே பதிலைத் தருகிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது நான் அதைத் தீர்த்துள்ளேன் இப்போது நான் அந்த பதிலை ஒரு அலை சமன்பாட்டின் தீர்வு மூலம் பெற்றுள்ளேன் நான் நிலையான ஆற்றல்கள் ஈஜென் ஆற்றலாகத் தோன்றும் எனவே En என்பது ஒரு ஈஜென் ஆற்றல் இந்த ஆற்றல்களுக்கு மட்டுமே எல்லை நிலைகள் சரியாக பூர்த்தி செய்யப்படுகின்றன எனவே அலை படத்தில் இது தனித்துவமான ஈஜென் ஆற்றல்களை உங்களுக்கு வழங்கும் எல்லை நிலை ஏனெனில் அந்த ஆற்றல்களுக்கு மட்டுமே எல்லை நிலை திருப்தி அளிக்கிறது அலை செயல்பாடு பற்றி என்ன எனவே நான் En அதாவது n2222mL2 ஐப் பார்த்தால் அது 1 க்கு சமமாக இருக்கும் எனக்கு 22 2mL2 வர்க்கம் ஆற்றலைக் கொடுக்கப் போகிறது அலை செயல்பாடு sin L x மடங்கு மாறிலியாக இருக்கும் இது நாம் இதுவரை தீர்மானிக்கவில்லை உயர்ந்த n கள் என்பது sin nπL x ஆக இருக்கும் எனவே அதனுடன் தொடர்புடைய அலை செயல்பாடு ψ என்பது சில நிலையான Asin nπL x ஆகும் இந்த அலை செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் இதை இங்கே நிகழ்வுகோப்பு செய்கிறேன் n என்பது 1 க்கு சமமாக இருந்தால் இது ஒரு சரம் அலை செயல்பாட்டைப் போலவே தோன்றுகிறது இது n 1 ஏனெனில் n 2 என்பது அலை செயல்பாடு போல் தெரிகிறது இது n 2 n 3 க்கு இந்த அலை செயல்பாடு இதுபோல் தெரிகிறது எனவே நாங்கள் உயர்ந்த மற்றும் உயர்ந்த ஆற்றல்களுக்குச் செல்லும்போது அலை செயல்பாடு மேலும் மேலும் வளைந்து அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் சிறியதாகவும் இன்னும் சிறியதாகவும் மாறும் எனவே இது அதிக இயக்க ஆற்றலைப் பெறுகிறது ஆகவே அதிக வேகங்கள் அலை செயல்பாட்டை முடக்குவது அதிக இயக்க ஆற்றலைக் குறிக்கிறது என்பதை இப்போதே நீங்கள் காணலாம் தீர்வுகள் ஒரு சரத்திற்கான அலை தீர்வு போலவே இருக்கும் எனவே ஷ்ரோடிங்கர் Schrödinger சமன்பாட்டைத் தீர்ப்பது உங்களைப் பற்றி ஒருவர் மிகவும் பயப்படக்கூடாது இது ஒரு சரத்தின் சமன்பாடு போன்ற அலை சமன்பாடு ஈஜென் மதிப்புகள் இப்போது ஒரு குவாண்டம் அமைப்பின் நிலையான நிலை ஆற்றல்களுடன் தொடர்புடையவை அந்த அறிமுகம் மற்றும் எளிய எடுத்துக்காட்டுடன் இந்த எண் 1 ஐக் கூறி இந்த விரிவுரையை முடிக்கிறேன் ஷ்ரோடிங்கர் சமன்பாடு 22m2ψVψEψ என்பது பொருளின் அடிப்படை அலை சமன்பாடு அலைகள் எண் 2 இது சரியான எல்லை நிபந்தனைகளுடன் கூடிய தீர்வுகள் ஒரு அமைப்பின் குவாண்டம் ஆற்றல்களைக் கொடுக்கும் இந்த ஆற்றல்கள் ஈஜென் ஆற்றல்கள் என்று அழைக்கப்படுகின்றன அலை விரிவுரையில் முன்னதாக ஈஜென் மதிப்புகள் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியுள்ளேன் இதன் பொருள் இன்னும் புரிந்து கொள்ளப்படவில்லை